இந்த வகுப்பில் முதன்மையான மற்றும் இரட்டை சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் மற்றும் கோட்பாடுகளைப் பார்க்கிறோம் எனவே கேள்வியின் பதிலுக்கு நாம் இப்போது நெருக்கமாக நகர்கிறோம் இரட்டையின் முக்கியத்துவம் என்ன இரட்டை முதன்மையானது எவ்வாறு தொடர்புடையது நேரியல் நிரலாக்கத்தைப் பற்றிய நமது புரிதலை சிறப்பாகப் புரிந்துகொள்ள உதவும் இரட்டை பற்றி மேலும் என்ன கற்றுக்கொள்ளலாம் எனவே பலவீனமான இரட்டைக் கோட்பாடு என்று அழைக்கப்படும் ஒரு முடிவுடன் முதலில் தொடங்குவோம் இப்போது பலவீனமான இரட்டைக் கோட்பாட்டைப் படித்து உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறேன் அதிகபட்ச மயமாக்கலுக்கு முதன்மைக்கு இரட்டைக்கான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வும் முதன்மையான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வையும் விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ ஒரு புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டுள்ளது ஆகவே ஒரு அதிகபட்சமயமாக்கலுக்கான முதன்மைக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எனவே முதன்மையானது அதிகபட்சமயமாக்கல் சிக்கல் என்று கருதுகிறோம் இந்த சிக்கலின் இரட்டைக்கான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வும் முதன்மையான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வையும் விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ ஒரு புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டிருக்கும் எனவே இந்த தேற்றத்தை சில எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்க அல்லது புரிந்துகொள்ள முயற்சிப்போம் எனவே நேரியல் நிரலாக்கத்தைப் பற்றி பல விஷயங்களைப் புரிந்துகொள்வதற்கு நாம் தீர்க்கும் அதே பிரச்சனையான பழக்கமான உதாரணத்துடன் ஆரம்பிக்கலாம் எனவே இது அதிகபட்சமயமாக்கல் முதன்மையானது எனவே 10X1 9X2 3X1 3X2 ≤ 21 4X1 3X2 ≤ 24 X1 X2 ≥ 0 க்கு உட்பட்டது எனவே எங்களிடம் அதிகபட்சமயமாக்கல் முதன்மையானது உள்ளது எனவே இது எங்கள் முதன்மையானது எனவே இதை எங்கள் முதன்மையானது என்று எழுதுகிறோம் எனவே இது எங்கள் முதன்மையானது என்று நாம் கூறுகிறோம் இப்போது தேற்றம் என்ன சொல்கிறது தேற்றத்திற்கான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வும் முதன்மைக்கான சாத்தியமான ஒவ்வொரு தீர்வையும் விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ புறநிலை செயல்பாட்டு மதிப்புகளைக் கொண்டிருக்கும் என்று தேற்றம் கூறுகிறது எனவே முதன்முதலில் சில சாத்தியமான தீர்வுகளை முதலில் கண்டுபிடிப்போம் இப்போது சாத்தியமான தீர்வு என்ன 3X1 3X2 ≤ 21 4X1 3X2 ≤ 24 X1 X2 ≥ 0 ஐ திருப்திப்படுத்தும் எந்த X1 X2 ஒரு சாத்தியமான தீர்வு என்று அழைக்கப்படுகிறது அடிப்படை சாத்தியமான தீர்வுகள் என்று அழைக்கப்படுவதையும் நாம் வரையறுத்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்க இந்த அடிப்படை சாத்தியமான தீர்வுகள் மூலையில் இருந்தன ஆனால் எங்களிடம் சாத்தியமான தீர்வுகள் உள்ளன எந்த X1 X2 ஐ திருப்திப்படுத்துவது சாத்தியமான தீர்வாக இருக்கும் எனவே சாத்தியமான சில தீர்வுகளை எழுதி புறநிலை செயல்பாட்டின் மதிப்பைக் கணக்கிட முயற்சிப்போம் எனவே நாம் நினைக்கக்கூடிய எளிதான ஒன்று 00 இப்போது 21 இதேபோல் 0 24 X1 X2 ≥ 0 எனவே 00 என்பது நம்முடைய முதல் சாத்தியமான தீர்வாகும் இது நாம் சிந்திக்கக்கூடியது மற்றும் 00 சாத்தியமானது எனவே நாம் 10X1 9X2 க்கு மாற்றாக புறநிலை செயல்பாட்டு மதிப்பை 0 ஆகப் பெற்றோம் இப்போது 11 ஐப் பார்த்து 11 சாத்தியமானதா என்பதைச் சரிபார்க்கவும் இப்போது 11 சாத்தியமானது ஏனெனில் 3 3 என்பது 6 ஆகும் 21 4 3 என்பது 7 இது 24 11 ≥ 0 இவை இரண்டும் ஆகவே 11 சாத்தியமானது 11 என்பது ஒரு மூலையில் இல்லை அது அடிப்படை சாத்தியமானது அல்ல ஆனால் அது சாத்தியமானது ஏனென்றால் இது எல்லா தடைகளையும் பூர்த்தி செய்கிறது எனவே 11 சாத்தியமானது எனவே நாம் மாற்றும்போது 10 9 19 ஐப் பெறுகிறோம் இப்போது நாம் முயற்சித்து அதிகரிக்கிறோம் மற்றும் புறநிலை செயல்பாட்டின் சிறந்த மதிப்புகளைப் பெறுகிறோமா என்று பார்க்கிறோம் எனவே 31 ஒரு தீர்வை முயற்சிப்போம் எனவே திரும்பிச் சென்று 31 மாற்றவும் எனவே 3x3 9 9 312 என்பது 21 4x3 12 12 3 15 ஆகும் 24 3 மற்றும் 1 இரண்டும் ≥ 0 ஆக இருப்பதால் 31 சாத்தியமாகும் எனவே நாம் 10x3 ஐ மாற்றுகிறோம் 30 9 நமக்கு 39 தருகிறது எனவே இப்போது முதன்மைக்கு 3 சாத்தியமான தீர்வுகள் கிடைக்கவில்லை இப்போது நாம் முயற்சி செய்கிறோம் 60 இதை சற்று அதிகமாக்குகிறோம் நாம் முயற்சி செய்கிறோம் 60 6x3 18 என்பது 21 6x4 24 24 என்பதைக் கவனிக்கிறோம் எனவே 60 கூட சாத்தியமானது மற்றும் ஒரு மதிப்பு 60 இப்போது மற்றொரு தீர்வை முயற்சிக்கிறோம் 25 25 எங்களுக்கு 3x2 6 5x3 15 21 மற்றும் 4x2 8 5x3 15 23 இது 24 இது சாத்தியமானது இது அடிப்படை சாத்தியமில்லை இது சாத்தியமானது மற்றும் இது 10x2 20 9x5 45 65 இன் புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டுள்ளது இறுதியாக நாம் 34 பார்க்கிறோம் 3x3 4x 3 9 12 21 4x3 12 12 24 இதுவும் சாத்தியமானது மேலும் இது 66 இன் புறநிலை செயல்பாடு மதிப்பைக் கொண்டுள்ளது இப்போது எடுத்துக்காட்டுக்காக ஒரு தீர்வைப் பார்த்தால் 100 இப்போது 100 நமக்கு 70 இன் புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொடுத்திருக்கும் அது பெரியது ஆனால் 100 சாத்தியமில்லை ஏனெனில் 3x10 30 21 எனவே நாம் இப்போது முதன்மையானவருக்கு சாத்தியமான தீர்வுகளின் தொகுப்பைக் கொடுத்துள்ளோம் முதன்மையானவருக்கு இதுபோன்ற எல்லையற்ற சாத்தியமான தீர்வுகள் உள்ளன இப்போது இந்த சிக்கலின் இரட்டை எழுத நாம் செல்கிறோம் எனவே இந்த சிக்கலின் இரட்டை ஏற்கனவே எழுதியுள்ளோம் 2 தடைகள் உள்ளன எனவே இரட்டை 2 மாறிகள் கொண்டிருக்கும் எனவே இரட்டை 21Y1 24Y2 ஐ 3Y1 4Y2 ≥ 10 3Y1 3Y2 ≥ 9 Y1 Y2 ≥ 0 க்கு உட்பட்டு குறைக்க முயற்சிக்கும் எனவே இது இரட்டை இப்போது இரட்டைக்கான சில சாத்தியமான தீர்வுகளைக் கண்டுபிடிப்போம் முதலில் 00 உண்மையில் சாத்தியமா என்பதை சரிபார்க்கலாம் இப்போது சரிபார்க்கிறோம் 00 3x0 4x0 என்பது 0 என்பதை நாம் உணர்கிறோம் அது 10 அல்ல எனவே 00 சாத்தியமில்லை எனவே நாம் அதை இங்கே சேர்க்கவில்லை இப்போது நாம் சில பெரிய மதிப்புகளை முயற்சிக்கிறோம் Y1 10 Y2 10 என்று சொல்லலாம் எனவே Y1 10 Y2 10 என்பது 30 40 70 அதாவது 10 30 பிளஸ் 30 60 இது 9 1010 ≥ 0 ஆகையால் மதிப்பு 210 240 ஆக இருக்கும் இது 450 ஆகும் எனவே இதற்கு 450 கிடைக்கும் இப்போது வேறு சில தீர்வுகளை சிறந்த தீர்வுகளைப் பெற முடியுமா என்று பார்க்க முயற்சிக்கிறேன் ஏனென்றால் இது ஒரு குறைக்கும் பிரச்சினை நான் இப்போது குறைந்த புறநிலை செயல்பாடு மதிப்புடன் தீர்வுகளை முயற்சிப்பேன் எனவே நான் முயற்சி செய்கிறேன் 65 இப்போது திரும்பிச் சென்று 6x3 18 5x4 20 என்பது 38 அதாவது 10 6x3 18 5x3 15 33 9 சரிபார்க்கவும் எனவே இது சாத்தியமாகும் புறநிலை செயல்பாடு 21x6 24x5 இது எங்களுக்கு 246 தரும் இப்போது வேறு சில தீர்வுகளை முயற்சிக்கிறோம் 54 என்று சொல்லுங்கள் மேலும் 2 தடைகளுக்கு மாற்றாக 54 இரு தடைகளையும் பூர்த்தி செய்கிறது என்பதை உணருவோம் எனவே இது எங்களுக்கு 201 ஐக் கொடுக்கும் சாத்தியம் உள்ளது இதேபோல் 33 விருப்பம் எங்களுக்கு 9 12 21 9 9 18 ஐக் கொடுக்கும் எனவே சாத்தியமான 33 நமக்கு 135 45x3 135 ஐக் கொடுக்கும் இப்போது 22 நாம் கவனிக்கிறோம் முதல் ஒன்றிற்கு 14 மற்றும் இரண்டாவது ஒரு 2 கமா 2 க்கு 90 க்கு சமமான மதிப்புடன் சாத்தியமாகும் நாம் முயற்சி செய்கிறோம் 21 2 1 ஒரு சாத்தியமான 6 4 என்பது 10 6 3 என்பது 9 ஆகும் மேலும் எங்களுக்கு 6 6 கிடைக்கிறது இப்போது இரட்டைக்கான சாத்தியமான தீர்வுகளின் மாதிரி தொகுப்பை வழங்கியுள்ளோம் இப்போது இரட்டைக்கான முதன்மை மற்றும் சாத்தியமான தீர்வுகளுக்கான சாத்தியமான தீர்வுகளின் தொகுப்பைக் கொண்டு பலவீனமான இரட்டைத் தேற்றத்திற்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் நாம் ஒரு மாதிரியை மட்டுமே வழங்கியுள்ளோம் இது நிச்சயமாக எல்லா தீர்வுகளும் அல்ல ஏனென்றால் இரட்டைக்கான முதன்மை மற்றும் எல்லையற்ற சாத்தியமான தீர்வுகளுக்கு சாத்தியமான தீர்வுகளுக்கு எல்லையற்ற தீர்வுகள் உள்ளன ஆனால் இந்த சிறிய தீர்வுகள் மூலம் பார்ப்போம் பலவீனமான இரட்டைக் கோட்பாடு இரட்டைக்கான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வும் முதன்மையான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வையும் விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ ஒரு புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே இரட்டைக்கு சாத்தியமான முதல் ஒன்றை நாம் எடுத்துக் கொண்டால் புறநிலை செயல்பாட்டு மதிப்பு 450 ஆகும் இப்போது இந்த 450 இவை அனைத்தையும் விட பெரியது இதேபோல் 246 இவை அனைத்தையும் விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது 66 எனக் கிடைத்த இவற்றில் மிகச் சிறியது இவையெல்லாவற்றையும் விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது அதேபோல் அது பெரியது அல்லது சமமானது என்று கூறுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதற்கு சமமான தீர்வு நம்மிடம் இருக்கலாம் ஆனால் அதைவிட பெரிய தீர்வைக் கொண்டிருக்க முடியாது ப்ரைமலின் ப்ரிமலின் மதிப்பு பெரிதாக இருக்காது இரட்டை அதிகமாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ இருக்கும் எந்தவொரு விடயத்தையும் விட குறைவாக இருக்காது முதன்மை எனவே இது பலவீனமான இரட்டைக் கோட்பாடு இது பல காரணங்களுக்காக வீழ்ச்சியடையப் போகும் பல விஷயங்களுக்கு மிக முக்கியமான தேற்றமாகும் இப்போது தற்செயலாக நாம் அதை மிக மிக கவனமாகப் பார்த்தால் நாம் இரட்டைக் கட்டமைப்பின் வழி பலவீனமான இரட்டைக் கோட்பாட்டை மனதில் பயன்படுத்தினோம் ஒவ்வொரு சாத்தியமான தீர்விற்கும் புறநிலை செயல்பாட்டின் மேல் மதிப்பீட்டைக் கண்டுபிடிக்கத் தொடங்கினோம் ஆகையால் தானாகவே அதிகபட்சத்திற்கான முதன்மைக்கான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வும் முதன்மையின் உகந்த தீர்வைக் காட்டிலும் ஒரு புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டிருக்கும் முதன்மையானது அதிகபட்ச சிக்கலாக இருப்பதால் உகந்த தீர்வுகள் புறநிலை செயல்பாட்டு மதிப்பு ஒவ்வொரு சாத்தியமான தீர்வுகள் புறநிலை செயல்பாட்டு மதிப்பை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் ஆகையால் இரட்டைக்கான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வும் முதன்மையான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வையும் விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ ஒரு புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டிருக்கும் என்பதை நாம் உணருவோம் எனவே இந்த தேற்றம் மிக முக்கியமான தேற்றம் இது பலவீனமான இரட்டைக் கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது இந்த தேற்றம் வழக்கமாக இந்த வழியில் குறிப்பிடப்படுகிறது அதிகபட்ச சாத்தியமான ஒவ்வொரு சாத்தியமான தீர்விற்கும் ஒரு குறைப்பு முதன்மைக்கு வேறு வழியில் இதைச் சொல்வதும் சாத்தியமாகும் பின்னர் முதன்மையான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வும் எல்லாவற்றையும் விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ ஒரு புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டிருக்கும் அதனுடன் தொடர்புடைய அதிகபட்ச இரட்டை யோசனை என்னவென்றால் இது ஒரு முதன்மை அல்லது இரட்டை என்பதை குறைக்கும் சிக்கல் அந்த குறைத்தல் சிக்கலுக்கான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வும் இரட்டை எழுதப்படும்போது அதனுடன் தொடர்புடைய அதிகபட்சமாக்கல் சிக்கலுக்கான ஒவ்வொரு சாத்தியமான தீர்வையும் விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ ஒரு புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டிருக்கும் முதன்மையான குறைப்பு இரட்டை ஒருவேளை அதிகபட்சம் இது வேறு வழியாக இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் குறைத்தல் சிக்கலானது புறநிலை செயல்பாட்டு மதிப்பை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ சாத்தியமான தீர்வுகளைக் கொண்டிருக்கும் இது பலவீனமான இருமைக் கோட்பாட்டின் சாராம்சம் இப்போது நாம் இன்னும் சிலவற்றிற்கு முன்னேறுகிறோம் இருமையின் முடிவுகள் ஆகவே உகந்த அளவுகோல் தேற்றம் எனப்படும் மற்றொரு முடிவைப் பார்க்கிறோம் இது இரண்டாவது முடிவு இது முதன்மை மற்றும் இரட்டை ஆகியவை புறநிலை செயல்பாட்டின் அதே மதிப்பைக் கொண்டு சாத்தியமான தீர்வுகளைக் கொண்டிருந்தால் இரண்டுமே முறையே முதன்மை மற்றும் இரட்டைக்கு உகந்தவை எனவே இப்போது முதன்முறையாக முதன்மை மற்றும் இரட்டை ஆகியவற்றின் உகந்த தீர்வுகளை தொடர்புபடுத்த முயற்சிக்கிறோம் பலவீனமான இரட்டைத் தேற்றத்தில் முதன்மை மற்றும் இரட்டையின் சாத்தியமான தீர்வுகளை தொடர்புபடுத்த முயற்சிக்கிறோம் இந்த தேற்றத்தில் உகந்த தீர்வை ஒரு குறிப்பிட்ட வழியில் தொடர்புபடுத்த முயற்சிக்கிறோம் இப்போது உகந்த அளவுகோல் தேற்றத்தை இந்த வழியில் விளக்குவோம் எனவே 10X1 9X2 3X1 3X2 க்கு 21 க்கு சமமானதை விடவும் 4X1 3X2 24 க்கு சமமானதை விடவும் குறைவாக உள்ள அதே நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கு செல்கிறோம் இப்போது நாம் திரும்பி செல்கிறோம் இதற்கு இந்த வழியில் எழுதப்பட்ட இரட்டைக்கு 21Y1 24Y2 மற்றும் பலவற்றைக் குறைக்கவும் இப்போது பலவீனமான இருமைக் கோட்பாட்டைப் படித்தபோது நாம் பார்த்த அதே சாத்தியமான சாத்தியமான தீர்வுகளின் தொகுப்பைப் பார்ப்போம் அதே சாத்தியமான தீர்வுகளின் தொகுப்பு இப்போது இது 0 உடன் தொடங்கி 66 வரை சென்றது இப்போது இந்த தீர்வு 66 கொடுக்கப்பட்ட அதிகபட்ச சிக்கலுக்கு ஒரு சாத்தியமான தீர்வாகும் என்று கருதுவோம் மேலும் இந்த நேரத்தில் உகந்த தீர்வு எங்களுக்குத் தெரியாது என்று கருதுவோம் அதிகரிப்பு சிக்கல் ஆகவே நான் முதன்மையானதை எழுதியுள்ளேன் சாத்தியமான தீர்வுகளின் தொகுப்பை எழுதுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம் நான் இரட்டையையும் எழுதியுள்ளேன் மேலும் இரட்டைக்கு சாத்தியமான தீர்வுகளின் தொகுப்பை எழுதுகிறேன் எனவே அதே தொகுப்பைக் காட்டியுள்ளோம் இப்போது இங்கே நான் முதன்மையான ஒரு தீர்வை வைத்திருக்கிறேன் இது 66 இன் புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டுள்ளது மேலும் இரட்டைக்கு வேறுபட்ட சாத்தியமான தீர்வையும் கொண்டிருக்கிறேன் இது 66 இன் புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டுள்ளது இப்போது உகந்த தன்மை இந்த தீர்வு 34 முதன்மையானதுக்கு உகந்ததாகவும் தீர்வு 21 இரட்டைக்கு உகந்ததாகவும் அளவுகோல் தேற்றம் என்னிடம் கூறுகிறது இந்த உகந்த அளவுகோல் தேற்றம் ஏன் உண்மை அது உண்மைதான் ஏனெனில் அது இல்லையென்றால் பலவீனமான இரட்டைக் கோட்பாடு மீறப்படும் 66 உடன் ஒரு தீர்வு இந்த ப்ரைமலுக்கு உகந்ததாக இல்லாவிட்டால் இந்த ப்ரிமலுக்கான உகந்தது 66 ஐ விட ஒரு புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டிருக்க வேண்டும் இப்போது அது உண்மையாக இருந்தால் பலவீனமான இரட்டைக் கோட்பாடு மீறப்படுகிறது ஏனெனில் இது ஒவ்வொன்றையும் கூறுகிறது இரட்டைக்கான சாத்தியமான தீர்வு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் எனவே இந்த 66 உகந்ததாக இல்லாவிட்டால் இப்போது விவாதம் 67 உகந்ததாக இருப்போம் பின்னர் 66 உடன் இரட்டைக்கு ஒரு சாத்தியமான தீர்வையும் 67 உடன் இரட்டைக்கு சாத்தியமான தீர்வையும் கொண்டிருக்கிறேன் இது பலவீனமான இரட்டைத் தேற்றத்தை மீறும் ஆகையால் பலவீனமான இருமைக் கோட்பாட்டின் மூலம் முதன்மையானவருக்கு ஒரு சாத்தியமான தீர்வைக் கண்டுபிடிக்க முடிந்தால் இரட்டைக்கு ஒரு சாத்தியமான தீர்வைக் கண்டுபிடிக்க முடிந்தால் அவை புறநிலை செயல்பாட்டின் அதே மதிப்பைக் கொண்டிருந்தால் அவை உகந்தவை முறையே முதன்மை மற்றும் இரட்டை ஆகவே உகந்த தீர்வுகளை முதன்மை மற்றும் இரட்டை ஆகியவற்றுடன் தொடர்புபடுத்த முயற்சிக்கும் முதல் படியாக உகந்த அளவுகோல் தேற்றம் உள்ளது இப்போது இந்த தீர்வுகளைத் தேடும்போது நமக்கு சமமான தீர்வுகள் கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம் இந்தத் தொகுப்பில் உள்ள எல்லா தீர்வுகளையும் விட அதிகமான அனைத்துத் தீர்வுகளையும் நான் இன்னும் பெறுகிறேன் பின்னர் நாம் என்ன செய்வது அடுத்த வகுப்பில் நாம் காணும் இரட்டை அம்சத்திற்கான உகந்த தீர்வை நான் எவ்வாறு புரிந்துகொண்டு தொடர்புபடுத்துகிறேன் என்று பார்ப்போம்